டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமின் 38 ஆவது மாட்யூலுக்கு வரவேற்கிறேன் இந்த மாட்யூலுயிலும் அடுத்த மாட்யூலுயிலும் கொர்ரி மற்றும் ஆப்டிமைசேஷன் பற்றி பேசுவோம் கரண்ட் மாட்யூலில் கொர்ரி பிராஸஸிங் பற்றி பேசுவோம் எனவே கடைசி பிளாக்கில் டேட்டாபேஸ் ரெக்கவரி பற்றி பேசினோம் இப்போது கொர்ரி பிராஸஸிங் ஓட்டத்தைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் எனவே நான் ஒரு கொர்ரியை செயல்படுத்த விரும்பினால் உதாரணமாக செலக்ட் கொர்ரி அதிலிருந்து எவ்வாறு ஒரு டேட்டா பேஸ் ஃபைல்கள் ஆன B ட்ரீஸ் மற்றும் இன்டெக்ஸஸ் ஆனது அக்சஸ் செய்யப்படுகிறது மற்றும் முடிவுகள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகின்றன என்பதைப் பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம் ஒரு கொர்ரி ஆனது பல வழிகளில் செயல்படலாம் அதன் வழியாக பலவிதமான காஸ்ட்களுக்கு வழிவகுக்கக் கூடும் பலவிதமான காஸ்ட்கள் என்பது ஒரு கொர்ரியை செயல்படுத்துவதற்கான நேரமாக இருக்கலாம் எனவே கொர்ரி காஸ்ட் அளப்பதற்கான சில வழிமுறைகளை வரையறை செய்வோம் பின்னர் நாம் மிக விரைவாக சில தொகுப்பான வழிமுறைகள் ஆன சிம்பிள் செலக்ஷன் ஆபரேஷன் சார்ட்டிங் ஜாயின்ட் ஆபரேஷன் மற்றும் வேறுசில செயல்களான அக்ரிகேசன் பற்றி விரைவாகப் பார்ப்போம் எனவே இவையே நாம் முதலில் பேச வேண்டிய தலைப்புகள் மற்றும் ஒட்டுமொத்த கொர்ரி பிராஸஸிங் அல்கோரிதம் பற்றி பார்ப்போம் எனவே இது தான் ஓட்டம் இதுவே ஒரு கொர்ரியை பிராஸஸிங் செய்வதற்கான வழியாகும் எனவே உங்களிடம் இப்போது என்ன உள்ளது என்றால் இன்புட் கொர்ரியானது இயற்கையாகவே எங்கிருந்து வந்தது அந்த கொர்ரி ஆனது SQL இன் மூலம் எழுதப்பட்டுள்ளது இது ஒரு ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ் programming language எனவே உங்களுக்கு ஒரு பார்சர் மற்றும் ட்ரான்ஸ்லேட்டர் தேவை எனவே இது பாகுபடுத்தப்பட்டு ட்ரான்ஸ்லேட் செய்து ஆரம்பத்தில் விவாதிக்கப்பட்ட நாம் காட்டியுள்ள ஒரு ரிலேஷநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸன் SQL என்பது அடிப்படையில் அல்ஜிபிரா அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எனவே ஒவ்வொரு SQL கொர்ரி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்புடைய அல்ஜிபிரா உடைய வெளிப்பாடு எனவே நீங்கள் அதன் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை எவ்வாறு பார்க்க முயற்சிக்கிறீர்கள் என்பதை மேம்படுத்துகிறீர்கள் அதோடு தொடர்புடைய ரிலேஷாநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸன் திறமையாக செய்யப்படலாம் மற்றும் இதை அப்டிமைஸ் செய்ய நாம் பயன்படுத்தலாம் இவை புள்ளிவிவரங்களைப் பற்றிய சில இன்பரமேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி கடந்த கால வரலாற்றுத் இன்பரமேஷன்களைi பயன்படுத்தலாம் கண்டிஷன்ஸ் போர்ட் இருக்கும் அட்ட்ரிபூட்ஸ் என்ன இந்த ரிலேஷனில் இப்போது எத்தனை டூப்பிள்கள் உள்ளன என்பது போன்ற எக்ஸிகூஷன் பிளான் பயன்படுத்த விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் ஒரு எக்ஸிகூஷன் பிளான் நாங்கள் தீர்மானிப்போம் எக்ஸிகூஷன் பிளான் என்பது நாம் எப்படி அக்சஸ் செய்கிறோம் என்பதை பொறுத்தவரை நாம் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை பற்றியது கொர்ரி மதிப்பிடுவதற்கு வெவ்வேறு குறியீடுகள் மற்றும் வெவ்வேறு B ட்ரீ நோட்ஸ் மற்றும் அதுவே ஈவாலுவேஷன் இன்ஜின் வேலை செய்யும் விதம் ஆகும் அதற்கான டேட்டாவை அக்சஸ் செய்யும் என்பதையும் இறுதியாக வெளியேறுவதையும் நீங்கள் காணலாம் அதில் கொர்ரி அவுட்புட் உருவாக்கப்படும் எனவே இந்த மாட்யூலில் கொர்ரி பிராஸிங் மற்றும் அப்டிமைசேஷன் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது பற்றி நாம் விரைவாகப் பார்ப்போம் எனவே ஒரு பார்சிங் மற்றும் ட்ரான்ஸ்லேஷன் என்பதை தாண்டி ஈவாலுவெஷன் பற்றி பேச வேண்டியுள்ளது இப்போது ஒரு கொர்ரி கூறுவதைப் பொறுத்தவரை வேர் σ வேர் கிளாஸ் σ எங்கிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எனவே எடுத்துக்காட்டாக இது நம்மால் முடிந்தால் நாம் எழுதலாம் நாம் அதை தேர்ந்தெடுத்திருந்தால் நாம் என்ன தேர்ந்தெடுக்கிறோம் இங்கிருந்து என்பதனை நாங்கள் சம்பளத்தைத் தேர்ந்தெடுக்கிறோம் அதை எங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறோம் நாம் அதை இன்ஸ்டரக்டரிடமிருந்து எந்த கண்டிஷன் கீழ் நாங்கள் அதைச் செய்கிறோம் இங்கு சம்பளம்75000 என்று உள்ளது எனவே உங்களிடம் இது போன்ற ஒரு கொர்ரி இருந்தால் அது ஒருவகையான ஒரு ரிலேஷநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸன் போன்று ட்ரான்ஸ்லேஷன் செய்யப்படும் இதேபோன்று இதே போன்று நீங்கள் சம்பளத்தில் செலக்ஷன் செய்யலாம் பின்னர் நீங்கள் சம்பளத்தில் புரஜக்சன் அதன் கண்டிஷன் அடிப்படையில் செலக்ஷன் செய்யலாம் இப்போது இது குறிப்பிட்ட ரிலேஷநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸன் என்று சொல்வதற்கு சமம் ஆகிறது இந்த இரண்டு கண்டிஷன்களை ஸ்வாப்பிங் செய்து எழுதுவதன் மூலம் அதாவது நாம் முதலில் ஒரு செலக்ஷன் செய்யலாம் பின்னர் புரஜக்சன் செய்யலாம் பின்னர் அவை உண்மையில் ஈக்விவலெண்ட் என்றும் அவை பல ஈக்விவலெண்ட் இருக்கலாம் எனவே ஒரு கொர்ரி கொடுத்தால் பல ரிலேஷநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸன் இருக்கலாம் என்பதை நாங்கள் அறிவோம் பின்னர் ரிலேஷநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸன் ஆபரேஷன் ஈவாலுவேஷன் செய்யப்படலாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு அல்கோரிதம் பயன்படுத்துவதன் மூலம் எனவே அடிப்படையில் உங்களிடம் SQL கொர்ரியில் வெவ்வேறு விருப்பங்கள் கொடுக்கப்பட்ட உள்ளன என்றால் உங்களிடம் வேறுபட்ட சாத்தியமான ரிலேஷநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸன் உடன் சமமாக இருக்கக்கூடும் மேலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ரிலேஷநல் அல்ஜிபிரா எஸ்பிரஸனை ஈவாலுவேஷன் மற்றும் எக்சீக்யூட் செய்வதற்கு வெவ்வேறு அல்கோரிதம் உள்ளன இவற்றின் அடிப்படையில் நாம் சிறுகுறிப்பு செய்ய விரும்புகிறோம் அன்னோட்டேட் செய்ய விரும்புகிறோம் மேலே உள்ளதில் இருந்து குறிக்க விரும்புகிறோம் முதலில் சம்பளத்தின் மீது ப்ரொஜெக்ட் செய்து பின்னர் செலக்ஷன் செய்யலாம் அல்லது முதலில் சம்பளம் 75000 ஐ விட குறைவாக உள்ளவற்றில் செலக்ஷன் செய்து பின்னர் ப்ரொஜெக்ட் செய்யலாம் அந்த அனடேஷன் மூலம் மொத்த ஈவாலுவேஷன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவோம் இது ஈவாலுவேஷன் பிளான் என்று அறியப்படுகிறது மற்றும் எடுத்துக்காட்டாக இங்கே நாம் இதுபோன்ற வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜிகளை கொண்டிருக்கலாம் நாம் சம்பளத்தில் ஒரு இண்டெக்ஸ் பயன்படுத்தலாம் நீங்கள் அதைப் பயன்படுத்தினால் அதைக் கண்டுபிடிப்பது மிகவும் திறமையாக இருக்கும் 75000 க்கும் குறைவான சம்பளத்தை பூர்த்தி செய்யும் டூப்பிள்ஸ் அல்லது முழு ரிலேஷனையும் ஸ்கேன் செய்து நிராகரிக்கலாம் 75000 க்கு சமமான சம்பளம் உள்ள அனைத்து இன்ஸ்டரக்டர்களையும் நிராகரிக்கலாம் எனவே இந்த ஈவாலுவேஷனை நாம் செய்யக்கூடிய பல்வேறு வழிகள் இருக்க முடியும் உகந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து முடிவு செய்ய வேண்டும் எனவே இந்த கொர்ரி ஆப்டிமைசேஷன் பொறுத்தவரை மற்ற எல்லா ஈக்விவலெண்ட் ஈவாலுவேஷன் பிளானில் இருந்து நாம் எது மிகக் குறைவான செலவை கொடுக்கிறதோ அதாவது குறைந்த ஈவாலுவேஷன் காஸ்ட் கொடுக்கும் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே காஸ்ட் ஆனது சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்பரமேஷன் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக டேட்டாபேஸ் கேட்லாக்கிலிருந்து ரிலேஷனில் உள்ள டுபில்களின் எண்ணிக்கை டுபில்களின் அளவு எந்த அட்ட்ரிபூட்ஸ் மீது அடிக்கடி நிபந்தனைகள் சோதிக்கப்படும் போன்ற மற்றும் பல எனவே இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் மொத்தத்தில் இந்த பிளாக்கில் காஸ்ட்டை அளப்பதற்கான நடவடிக்கைக ள்போன்றவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மற்றும் சில ரிலேஷநல் அல்ஜிபிரா ஆபரேஷன்களின் செயல்பாடுகள் அவைகளை ஈவாலுவேட் செய்யும் அல்காரிதம் பற்றி பார்க்க வேண்டும் மற்றும் மிகப்பெரிய ஆபரேஷன் செய்யும் போது அவற்றை இணைக்கலாம் அடுத்த பிளாக்கில் நாம் அப்டிமைசேஷன் பற்றி பேசுவோம் எனவே முதலில் காஸ்ட்டை எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதைப் பார்ப்போம் ஏனென்றால் நாங்கள் அதைச் செய்ய முடியும் என்று நாங்கள் கூற முடியும் 2 3 வெவ்வேறு வழிகள் உள்ளன ஒரே கொர்ரியை 2 3 வெவ்வேறு வழிகளில் ஈவாலுவேஷன் செய்யலாம் அவற்றில் இருந்து அதைச் செய்வதற்கான சிறந்த வழி எது என்பதை ஈவாலுவேஷன் செய்ய வேண்டும் எனவே காஸ்ட்டை அளவீடு செய்வது என்பது ஒரு முழுமையான சொல்லாகும் அது எலாப்ஸ்டு டைம் என்பதை பொருத்தமட்டில் அது எவ்வளவு நேரம் எடுக்கும் மற்றும் பல காரணிகள் இருக்கக்கூடும் இதை மதிப்பீடு செய்வதன் மூலம் நாம் டிஸ்க்கை அக்சஸ் செய்ய வேண்டும் எனவே டிஸ்க் அக்சஸ் என்பது நேரம் சம்பந்தப்பட்டது CPU கம்ப்யூட்டிங் டைம்சில நெட்ஒர்க் கம்யூனிகேஷனநோடு கூட தொடர்பு கொண்டு இருக்கலாம் எனவே இவற்றில் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் காஸ்ட் என்ற ஒன்று இல்லை என்று நாம் கருதினால் ஏனெனில் எல்லாமே அதிவேக நெட்ஒர்க் உடன் இணைக்கப்பட்டுள்ளது உங்களுக்குத் தெரியும் டிஸ்க் அக்சஸ் காஸ்ட் மற்றும் CPU பிராசசிங் காஸ்ட் ஆகியவற்றுக்கு இடையில் டிஸ்க் அக்சஸ் பிரதான செலவு ஏனென்றால் அதை மதிப்பிடுவது ஒப்பீட்டளவில் எளிதானது சேமிப்பக கட்டமைப்பைப் பார்த்தால் இது பொதுவாக ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் என்று நமக்குத் தெரியும் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய பிளாக்கை கண்டுபிடிக்க சரியான சிலிண்டருக்கு ஹெட்டை கொண்டு செல்ல வேண்டும் எனவே இந்த செயல்முறை சீக் என்று அழைக்கப்படுகிறது எனவே எத்தனை சீக் ஆபரேஷன்கள் நமக்குத் தேவை எத்தனை மதிப்பீடுகள் தேவைப்படுகின்றன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் அதை ஒரு ப்ளாக்கை சீக் செய்வதற்கான சராசரி காஸ்ட் ஆல் அதைப் பெருக்கவும் இதேபோல் நாங்கள் அதைப் படிக்கும்போது எத்தனை ப்ளாக்குகள் படிக்க வேண்டும் மற்றும் ஒரு ப்ளாக்கை படிக்க ஆவெரேஜ் காஸ்ட் என்ன என்பதை நாம் மதிப்பிட வேண்டும் எத்தனை ப்ளாக்குகள் எழுதப்பட வேண்டும் மற்றும் ஒரு ப்ளாக் எழுத ஆவெரேஜ் காஸ்ட் என்ன ஒரு ப்ளாக்கை எழுதுவதற்கான செலவு பொதுவாக நாம் எழுதும் போது சில டேட்டாவை எழுதும்போது உண்மையில் அடிக்கடி படிக்க வேண்டிய செலவை விட அதிகமாகும் எழுதுதல் வெற்றிகரமாக இருப்பதை உறுதிசெய்ய நாங்கள் அதை மீண்டும் படிக்கிறோம் எனவே இவை ஆதிக்கம் செலுத்தும் பொதுவான காஸ்ட் காரணிகள் எனவே நாம் சொல்லலாம் ப்ளாக் இடமாற்றங்களின் எண்ணிக்கையை எண்ணினால் போதும் மற்றும் தேடுபவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஒரு ப்ளாக்கை மாற்றுவதற்கான நேரம் என்பது tT என்றால் மற்றும் அதை தேடுவதற்கான நேரம் ts ஆகும் பின்னர் b ப்ளாக்களை மாற்றுவதற்கான செலவு என்பது S சீக் ஆபரேஷனை செய்வது போல் ஆகும் என்பதை இந்த எஸ்பிரஸன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு ப்ளாக் ட்ரான்ஸ்பெர் tT என்றும் மற்றும் b ப்ளாக்குகள் மாற்றப்படுகின்றன என்றும் அறியப்படுகிறது எனவே இது ட்ரான்ஸ்பெர் காஸ்ட் மற்றும் S எண்ணிக்கையில் ஆன சீக் ஆபரேஷன்கள் இருந்தால் மற்றும் ஒவ்வொரு சீக் டைமும் ts ஆக இருந்தால் இதுதான் சீக் காஸ்ட் மற்றும் அவற்றை ஒன்றாகச் சேர்த்து சீக் மற்றும் பரிமாற்றத்திற்கான மொத்த செலவைப் பெறுகிறோம் எளிமைக்காக CPU காஸ்ட்டை நாங்கள் புறக்கணிப்போம் இப்போது இறுதியாக செலவை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் முடிவை மீண்டும் டிஸ்க் எழுதுவதற்கு ஆகும் செலவை கருத்தில் கொள்ள மாட்டோம் உண்மையில் என்ன ஆகும் என்பதை நாங்கள் சரிபார்க்கிறோம் முடிவை கணக்கிடுங்கள் எனவே டிஸ்க் I O அக்சஸசை குறைக்க பல வழிமுறைகளும் உள்ளன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதை கூடுதல் டிஸ்க் I O பப்பர் இடத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் அதைச் செய்யலாம் ஒரு ப்ளாக் வாசிக்கப்பட்டுள்ளது நாம் அதில் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் பயன்படுத்தியுள்ளோம் அடுத்த செயல்பாட்டில் ரெக்கார்டை பயன்படுத்த வேண்டுமானால் அந்த ஒரு ரெக்கார்ட் ஏற்கனவே அந்த பிளாக்கில் இருக்கும் மற்றும் அந்த ப்ளாக் பப்பரில் பராமரிக்கப்பட்டால் பின்னர் நாம் மீண்டும் டிஸ்கிற்கு செல்ல தேவையில்லை உண்மையில் மீண்டும் ஒரு முறை ப்ளாக்கை படிக்க வேண்டும் எனவே இயற்கையாகவே நிறைய பப்பர் இடம் வழங்கும்போது அது செயல்திறனை அதிகரிக்கும் அதாவது பப்பரை வைத்திருக்க தேவையான மெமரி அதிகமாக இருக்கும் மேலும் இது கடினமானது என்னவென்றால் ஒரு கொர்ரி மூலம் ஒரு பிளாக் ஆனது ஏற்கனவே பப்பரில் இருக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்வது எனவே இதன் மூலம் I O ஐத் தவிர்க்கலாம் அல்லது அதை டிஸ்க்கில் இருந்து மீண்டும் படிக்க வேண்டும் ஆனால் இவை உங்களுக்குத் தெரிந்த செலவு நடவடிக்கைகள் அவை மிகவும் அதிநவீன செலவாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் ப்ளாக் அடிப்படையில் டிஸ்க்கில் இருந்து சீக் மற்றும் வாசிப்பிற்கு ஆகும் செலவுகளை அடிப்படையாகக் கொண்டு வெவ்வேறு ஆப்பரேஷன்களின் செலவுகளை மதிப்பிடலாம் எனவே அதற்கான வெவ்வேறு பொதுவான SQL ஆப்பரேஷன்களுக்கான மாதிரி அல்காரிதம் என்ன என்பது பற்றி முதலில் பார்ப்போம் எனவே முதல் மற்றும் மிகவும் பொதுவான தேர்வு என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தபடி செலக்ஷன் எனவே செலெக்ஷன் செயலுக்காக வெவ்வேறு சூழ்நிலைகளில் பல அல்கோரிதம் பற்றி விவாதிக்கிறோம் முதல் அல்கோரிதம் இங்கே உள்ளது இதை அல்காரிதம் A1 என்றும் அதை ஒரு லீனியர் செர்ச் என்றும் அழைக்கிறோம் அதனால் என்ன நாம் சில தேர்வுகளை செய்ய வேண்டும் எனவே நாங்கள் இரண்டு ரெக்கார்ட் மற்றும் ஒரு ரெக்கார்ட் என்பதை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு முடிவை பெறுவதற்காக ஸ்கேன் செய்கிறோம் பின்னர் ரெக்காடை ஒரு முனையிலிருந்து மற்றொன்றுக்கு ஸ்கேன் செய்கிறோம் பின்னர் நாங்கள் எல்லா பதிவுகளையும் ஆய்வு செய்து அவை செலெக்ஷன் கண்டிஷனை பூர்த்திசெய்கிறதா என்பதை சரி பார்க்கின்றோம் அதற்கான செலவு br பிளாக் ட்ரான்ஸ்பெர் என்று இருக்கும் பின்னர் br என்பது r என்ற ரிலேஷன் மூலம் ரெக்காடை கொண்ட பிளாக்குகள் என்றால் பின்னர் br பிளாக்குகள் படிக்கப்பட வேண்டும் மற்றும் ஒரு சீக் ஆனது நடைபெற வேண்டும் இப்போது செலக்ஷன் ஆனது ஒரு கீ அட்ரிபியூட் மீது இருந்தால் அதற்கான ரெக்கார்ட் கண்டுபிடிப்பதை நிறுத்தலாம் சராசரியாக நாம் பாதி ரெக்கார்டை படிப்பதில் இருந்தே அதைக் கண்டுபிடிக்க முடியும் என்று எதிர்பார்க்கலாம் எனவே br 2block transfers 1 seek நான் அதை நொட்டேஷன் ஆக எழுதினால் இதை நாங்கள் முன்னர் பயன்படுத்தினோம் bi 2 block transfer cost 1 seek cost எனவே இது நமக்கு வழங்குவது என்னவென்றால் எந்தவொரு ஃபைலில் இருந்தும் குறிப்பிட்ட ரெக்கார்டை கண்டுபிடிப்பதற்கான செலவை இது நமக்கு லீனியர் சர்ச் செய்வதன் மூலம் வழங்குகிறது நாங்கள் ஒரு லீனியர் ஸ்கேன் செய்கிறோம் எனவே இதன் நன்மை என்னவென்றால் கண்டிஷனை பொருட்படுத்தாமல் இன்டெக்ஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரெக்கார்ட் வரிசைப்படுத்தி கொடுக்கிறது எனவே நாங்கள் இதைச் செய்ய விரும்பும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இது குறைவடையும் நீங்கள் கவனிக்கலாம் மெமரியில் தேடும்போது டேட்டா வரிசைப்படுத்தப்பட்டு இருந்தாள் பைனரி செர்ச் என்பது திறமையானது என்று கூறுகிறோம் ஆனால் இங்கே எங்களுக்கு அப்படி இல்லை ஏனென்றால் டேட்டா ஆனது தொடர்ச்சியாக ஒரு ட்ரீ அமைப்பின் அடிப்படையில் சேமிக்கப் பட வில்லை எனவே இண்டெக்ஸ் கிடைக்கும்போது நாம் இண்டெக்ஸ் அடிப்படையிலான தேடலைச் செய்வோம் இல்லையெனில் நாம் ஒருவித லீனியர் ஸ்கேன் செய்ய வேண்டியிருக்கும் தனியாக எனவே இது நாம் நினைக்கும் முதல் அல்கோரிதம் இப்போது சிட்யுவேஷன் இவ்வாறு வைத்துக் கொள்வோம் B ட்ரீ மீது ஒரு இண்டெக்ஸ்சை வைத்துக் கொள்வோம் B ட்ரீ மீது நாம் செலக்சன் செய்யப் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த B ட்ரீ உயரம் h என்று வைத்துக் கொள்வோம் எனவே நாம் ஒரு முதன்மையை பயன்படுத்தினால் இரண்டாவது அல்கோரிதம் நல்லது மேலும் நாம் கீ உடனான ஒரு சமத்துவத்தை நாங்கள் தேடுகிறோம் மேலும் அது எந்த கீ உடன் ஆவது பொருந்துமா என்று பார்க்கிறோம் அதனால் நமக்கு தெரியும் B ட்ரீயின் உயரம் hi என்றால் லீப் நோடுகளை hi எண்ணிக்கையிலான பிளாக் ட்ரான்ஸ்பெர்களின் மூலம் கண்டுபிடிக்க முடியும் Hi என்பது ட்ரீ உடைய உயரம் ஆகும் எனவே இதுவே நான் படிக்க வேண்டிய பல்வேறு எண்ணிக்கையிலான நோடுகள் மற்றும் பிளாக்குகள் எனவே ஒவ்வொன்றும் இருந்தால் அவற்றில் ஒன்று ட்ரான்ஸ்பெர் டைம் மற்றும் ஒரு சீக் டைம் என்பதை எடுக்கும் ஏனெனில் அவை தொடர்ச்சியாக இல்லாமல் அமைந்துள்ளது எனவே அவர்கள் வைத்திருக்கவேண்டிய அனைத்தும் அவர்களே தேட வேண்டும் எனவே அது hi டைம் ஆக இருக்கும் tT tS மற்றும் எங்களுக்கு ஒரு கூடுதல் பிளாக் பரிமாற்றம் தேவைப்படும் ரெக்கார்டை படிப்பதற்கு அது இங்கே நாம் காட்டிய செலவைக் கொடுக்கும் இந்த அல்கோரிதம் A3 இன் மாறுபாட்டில் நாம் ஒரு பிரைமரி இண்டெக்ஸ் பயன்படுத்துகிறோம் ஆனால் நாங்கள் தேடுகிறோம் ஒரு நான்கீ மீது ஆன சமத்துவத்தை தேடுகிறோம் equality எனவே நீங்கள் ஒரு நான் கீ சமத்துவத்தை தேடுகிறீர்கள் என்றால் அது ஒரு நான் கீ அடிப்படையில் நிச்சயமாக முடிவில் பல ரெக்கார்டஸ் இருக்கலாம் ஆனால் ரெக்கார்டஸ் தொடர்ந்து இருக்கும் தொடர்ச்சியான ப்ளாக்ஸ் ஏனெனில் நாங்கள் ஒரு பிரைமரி இண்டெக்ஸ் பயன்படுத்துகிறோம் B என்பது பொருந்தும் ரெக்கார்டுகளை கொண்ட பிளாக்களின் எண்ணிக்கையாக இருந்தால் நாம் முதல் ஒன்றைக் கண்டுபிடிப்பதற்கான செலவு இது என்று சொல்லுங்கள் பின்னர் அவை தொடர்ச்சியாக அவை உள்ளன நாம் அடுத்து வரும் அனைத்து ஏற்பாடுகளையும் பொருத்த வேண்டும் மற்றும் பொருந்தும் அனைத்து ரெக்கார்டுகளை மாற்றுவதற்கான அடுத்த B பிளாக்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது இயற்கையானது உங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த செலவு எக்ஸ்பிரஸின்ஸ் அனைத்தும் நாம் ஒரு லீனியர் செர்ச் செய்து பெறுவதை விட சிறந்தவை உதாரணமாக வேறு சில சூழ்நிலைகளைப் பார்த்தால் பிரைமரிக்கு பதிலாக செகண்டரி இன்டெக்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு இக்வல் அல்லது நான் கீ என்பதை தேடுகிறீர்கள் என்றால் ஒரே ஒரு ரெக்கார்டை பெற முடியும் உங்களுடைய சர்ச் கீ ஆனது கேண்டிடேட் கீ ஆக இருந்தால் இது ஒரு பிரைமரி கீயாக இருக்க முடியாது நிச்சயமாக இரண்டு டூப்பிள்களால் ஒருபோதும் அவற்றோடு பொருந்தாது என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இது ஒரு கேண்டிடேட் கீயாகும் ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டுமே எனவே இதுவே நீங்கள் பெறும் காஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆகும் ஆனால் அது ஒரு கேண்டிடேட் கீ ஆக இல்லாமல் இருந்தால் பின்னர் பல ரெக்கார்ட் இருக்கக்கூடும் அது இறுதியாக மீட்டெடுக்கப்பட்டது எனவே n ரெக்கார்ட்ஸ் இருந்தால் முதலில் உங்களுக்கு hi தேவைப்படும் அவற்றை பொருத்துவதற்கு மற்றும் நேரமும் தேவைப்படும் hi 1 tT tS என்பது காஸ்ட் உங்கள் இடம் n ரெக்கார்ட் இருந்தால் நீங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நேரம் தேவைப்படும் ஏனெனில் அவை செகண்டரி இண்டெக்ஸ் மற்றும் முக்கியமற்றவை எனவே நீங்கள் ஒவ்வொன்றாக அவற்றை மீட்டெடுங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு சர்ச் மற்றும் சீக் டைம் ட்ரான்ஸ்பெர் டைம் தேவைப்படும் மற்றும் n பெரியதாக இருந்தால் காஸ்ட் ஆனது உயர்ந்ததாக இருக்கும் நாம் வேறுபட்ட முறையில் செயல்படுத்த முடியும் இது எங்களிடம் உள்ள மிகவும் பொதுவான செலெக்ஷன் கண்டிஷன்ஸ் இவற்றில் கண்டிஷன்ஸ் ஆனது நாம் சமமாகவோ அல்லது அதிகமானதாகவும் தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு வகையான நிலைக்கு எனவே ஒரு லீனியர் பைல் ஸ்கேன் அல்லது ஒரு குறிப்பிட்ட இண்டீஸஸ் வழியில் பயன்படுத்துவதன் மூலம் இதை செயல்படுத்தலாம் இதை பயன்படுத்தி நிச்சயமாக ஒரு சிறந்த செயல்திறனைப் பெறுவோம் எனவே நமக்கு ஒரு பிரைமரி இண்டெக்ஸ் இருந்தால் மற்றும் நாம் ஒப்பீட்டைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் நாம் நிச்சயமாக தீர்மானிக்க முடியும் இந்த நிலைக்கு பொருந்தக்கூடிய முதல் டூப்பிளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் v க்கு சமமாகவோ அல்லது அதிகமானதாகவும் இருக்கலாம் பின்னர் ஒரு பிரைமரி இண்டெக்ஸ் இருக்கும் என்பதைக் கண்டறிந்தோம் அதை பயன்படுத்தி அவை ஆர்டர் செய்யபட்டன எனவே நான் அங்கிருந்து தொடர்ச்சியாக ஸ்கேன் செய்து அவற்றைப் பெற முடியும் எனவே முதல் ஒன்றைக் கண்டுபிடிப்பது எனக்கு முதல் ஒன்றைக் கொடுக்கும் அதற்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும் ஏனென்றால் நான் பிரைமரி இண்டெக்ஸ் கொண்டு ஒரு தேடலை செய்கிறேன் பின்னர் b ப்ளாக்ஸ் என்பதில் முடிவு ரெக்கார்டு இருந்தால் இது தேவைப்படும் செலவு ஆகும் அதேசமயம் நாம் செய்ய முடியும் வேறுபட்ட ஏதாவது ஒன்றை நாம் பிரைமரி இண்டெக்ஸ் அடிப்படையில் தொடர்ச்சியாக தொடங்கலாம் v ஐ விட பெரிய டூப்பிள்ஸ்களை பெறுவதற்கு பின்னர் நாம் இன்டெக்ஸ்சை பயன்படுத்த முடியாது ஏனென்றால் இவை அனைத்தும் பிரைமரி இன்டெக்ஸ் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே அது எளிதாக உருவாக்கக்கூடிய தேடல் முடிவாக இருக்கும் எனவே இங்கே நாங்கள் ஒரு லீனியர் ஸ்கேன் என்பதை பயன்படுத்துகிறோம் அது ஒரு நல்ல முடிவைக் கொடுக்கும் ஆனால் நாம் செய்யும் செகண்டரி இண்டெக்ஸ் அடிப்படையில் இதேபோன்ற செயல்பாட்டைச் செய்கிறோம் என்றால் காம்போசிஷன் என்பதை செகண்டரி இண்டெக்ஸ்சில் செய்ய வேண்டும் பின்னர் அதை விட அதிகமானதாக அல்லது சமமாக உள்ள கீ மதிப்புகளை கண்டுபிடிக்க மீண்டும் இண்டெக்சை பயன்படுத்துவோம் பின்னர் இண்டெக்சை தொடர்ச்சியாக ஸ்கேன் செய்யவும் எனவே நாம் முன்பு பார்த்ததைப் போன்ற ஒரு செலவைப் பெறுவோம் மற்றும் மற்றொரு கண்டிஷனில் இன்டெக்ஸின் லீப் பக்கங்களை கண்டுபிடித்து ரெக்கார்ட் செய்யும் பாயின்டர்ககளை ஸ்கேன் செய்யலாம் இவை இன்னும் முதல் ரெக்கார்ட் ஆகவே இருக்கும் எனவே நாங்கள் தொடர்ச்சியான ஒன்றைச் செய்கிறோம் எனவே இரண்டிலும் பதிவுகளை மீட்டெடுக்கிறது ஒவ்வொரு பதிவிற்கும் I O தேவைப்படுகிறது ஏனெனில் அவை செகண்டரி இன்டெக்ஸில் உள்ளன எனவே அவைகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மற்றும் ஒரே பிளாக்கில் இருக்க வேண்டும் எனவே அவை அனைத்தும் வெவ்வேறு பிளாக்களில் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகின்றன அத்தகைய சந்தர்ப்பங்களில் அது எளிய லீனியர் ஸ்கேன் செய்கின்றன அது மலிவானதாக மாறும் பெரும்பாலும் நாம் தேர்ந்தெடுக்கும் கண்டிஷன்ஸ் எப்போதும் கான்ஜுக்ஷன் ஆக உள்ளன எனவே இது காஞ்சுகிட்டிவ் செலக்ட் ஆக இருக்கலாம் மற்றும் அவை அந்த விஷயத்தில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டுமே பயன்படுத்தலாம் அந்த அந்த விஷயத்தில் அது n கண்டிஷன்களை பொருத்து இருக்கலாம் பின்னர் பல்வேறு வகையான காம்பினேஷன்களை பொறுத்து அது Ɵn நிபந்தனைகள் என்பதற்கு உட்பட்டு இருந்தால் நான் பார்த்த அல்காரிதம் எந்த ஸ்ட்ராட்டஜி மிகக் குறைந்த காஸ்டை கொடுக்கும் என்பதை ஏவாலியேட் செய்யும் எனவே அதன் அடிப்படையில் அக்சஸ் செய்வோம் பின்னர் அந்த டூப்பிளை அக்சஸ் செய்ய வேண்டும் டூப்பிள்களில் உள்ள பிற நிபந்தனைகளை முயற்சி செய்து அவற்றை மெமரியில் இருந்து பெற முயற்சிப்போம் நாங்கள் காஞ்சுகிட்டிவ் செலக்சன் என்பதையும் கம்போசிட் இண்டெக்ஸ் பயன்படுத்தி செய்யலாம் Ɵ1 Ɵ2 Ɵn ஆகியவற்றில் உள்ள அட்ரிபியூட் பொறுத்து நாம் மல்டி கீ இண்டெக்ஸ் கொண்டிருக்கலாம் மற்றும் பல்வேறு முடிவுகளை கொண்டிருக்கலாம் நான் மல்டி கீ இண்டெக்ஸ் கொண்டு இருக்கிறேனா அல்லது அந்த மல்டிகீ இண்டெக்ஸ் என்ன என்பது நிச்சயமாக முந்தைய புள்ளிவிவரங்களைப் பொறுத்தது ஆனால் எங்களிடம் சில மல்டி கீ இன்டெக்ஸ் இருந்தால் அவை பொருத்தமான காம்போசிட் இன்டெக்ஸ் ஆக இருந்தால் அதைப் பயன்படுத்துங்கள் மேலும் அதன் மூலம் நேரடியாக முடிவுகளைப் பெறுங்கள் இது மிகவும் திறமையாக இருக்கும் அல்லது நாம் காஞ்சுகிட்டிவ் செலக்சன் என்பதை ஐடன்டிபயர்களின் இன்டெர்செக்ஷன் மூலம் செய்ய முடியும் அவற்றிற்கு ரெக்கார்ட் பாயிண்டேர்களுடன் கூடிய இன்டிசஸ் தேவைப்படும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் தொடர்பு உடைய இன்டெக்ஸ்சை பயன்படுத்தலாம் பின்னர் அவை ரெக்கார்டுகளை எடுப்பதற்கு உதவுகிறது இவ்வாறாக நாம் எளிமையாகப் புரிந்துகொள்ளலாம் இதை நாம் டிஸ்டன்ங்க்ட்டிவ் செய்ய வேண்டும் என்றால் நாம் வைத்து இருக்கும் எல்லா கண்டிஷனும் இன்டெக்ஸ் வைத்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய இன்டெக்ஸ்சாக இருந்தால் நம்மால் சிறப்பாக செய்யு முடியும் இல்லையெனில் நம்மிடம் அது இல்லை என்றால் லீனியர் ஸ்கேன் செய்வது நல்லது ஏனெனில் Ɵ1 ஐ திருப்திப்படுத்தும் எல்லா கண்டிஷனும் முடிவில் கிடைக்கும் இதன் விளைவாக இவை Ɵ2 ஐ திருப்திப்படுத்தலாம் அல்லது மற்றவர்களை திருப்திப்படுத்தாமல் போகலாம் எனவே ஒவ்வொன்றின் மீதும் கண்டிஷன் அடிப்படையில் ஒரு இன்டெக்ஸ் இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் கண்டிஷன் அடிப்படையில் ஒவ்வொன்றிலும் ஒரு இன்டெக்ஸ் பயன்படுத்தி முடிவை பெறலாம் மேலும் அவற்றின் யூனியன் எடுத்து ரெக்கார்டுகளை பெற முடியும் எனவே மிக விரைவாக சில பல்வேறுபட்ட அல்காரிதமில் செலக்ஷன் பயன்படுத்த படுவதை பார்க்க முடியும் நெகேஷன் கண்டிஷன் அடிப்படையில் செய்யப்படலாம் ஆனால் இதற்கு வழக்கமாக ஒரு லீனியர் ஸ்கேன் தேவைப்படுகிறது ஆனால் அதில் அதிக ஆப்டிமைசேஷன் இல்லை அடுத்த செயல்பாடு இது பெரும்பாலும் தேவைப்படுவது வெளிப்படையாக இருக்காது ஆனால் மற்ற செயல்பாடுகளைச் செய்வதன் அடிப்படையில் இது வரிசைப்படுத்துதல் ஆகும் எனவே நாம் ஒரு இண்டெக்ஸ் உருவாக்கினால் ரிலேஷன் அடிப்படையில் அந்த இண்டெக்ஸ்சை பயன்படுத்தலாம் வரிசைப்படுத்தப்பட்ட வரிசையில் ரிலேஷனை படிப்பதற்கு இதைத்தான் நாம் ஏற்கனவே B ட்ரீ என்பதில் ஆர்டர்டு டிராவல்ஸ் செய்யும் போது விவாதித்திருக்கிறோம் எனவே ஒவ்வொரு முறையும் ட்பியுலுக்கும் அது ஒரு டிஸ்க் அக்சஸ் என்பதற்கு வழிவகுக்கும் சில நேரங்களில் இப்போது எல்லா ரெக்கார்டுகளும் எல்லா ரிலேஷன்களும் முற்றிலும் மெமரியில் பொருந்தினால் நாம் சிலவற்றை மெமரியில் பயன்படுத்தலாம் அதற்கு குயிக் ஷாட் போன்றவற்றை பயன்படுத்தலாம் ஆனால் பெரும்பாலும் ரிலேஷன் மிகப் பெரியதாக இருக்கும் எனவே செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் எக்ஸ்டனல் சாட்டை பயன்படுத்தலாம் மற்றும் மெர்ஜ் ஸ்ட்ராட்டஜி என்பதை பயன்படுத்தலாம் இது மிகவும் பழைய ஸ்ட்ராட்டஜி ஆனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது ஆரம்ப ரிலேஷன் என்று வைத்துக்கொள்வோம் நாம் என்ன நிச்சயமாக செய்கிறோம் என்றால் என்பது மெமரி அடிப்படையில் அந்த முழு ரிலேஷனையும் நாம் படிக்க முடியாது மெமரியிலிருந்து மெமரிக்கு எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் வெவ்வேறு பகுதிகளாக எடுத்து மூன்று குழுக்களாக எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறுகிறோம் எடுத்துக்காட்டுக்காக அவற்றை உருவாக்கி அவற்றை மெமரியில் இல்லஸ்ட்ரஷன் செய்கிறோம் எனவே அவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மணி ரெக்கார்ட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அவை மெமரியில் பொருந்தக்கூடிய மற்றும் அவை வரிசைப்படுத்தக்கூடிய ரெக்கார்டஸ் நீங்கள் அவற்றை சாட் செய்த பிறகு இவை உங்களிடம் உள்ள இரண்டு சப் லிஸ்ட் என்பது உண்மை ஆன ரெக்கார்டு செட் ஆகும் அவற்றை மெர்ஜ் ஸ்ட்ராட்டஜி படி அவற்றை மெர்ஜ் செய்யலாம் எனவே இது மாதிரி மெர்ஜ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டது இதை மீண்டும் எழுதுகிறீர்கள் நீங்கள் இதே போன்ற செயல்களைச் செய்கிறீர்கள் மீண்டும் இங்கே அவற்றை மீண்டும் எழுதுங்கள் எனவே இப்போது உங்களிடம் இரண்டு பெரிய ஸோர்ட்டெட் பட்டியல்கள் உள்ளன எனவே இவை ரன்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே முதல் படி ரன்களை உருவாக்குகிறது இப்போது நீங்கள் ஒன்றிணைத்த பிறகு நீங்கள் நீண்ட ரன்களைப் பெற்றவுடன் அவற்றை மீண்டும் ஒரு பெரிய ஓட்டமாக இணைத்து அதைப் பொறுத்து பைல் உண்மையான அளவு மற்றும் மெமரியில் உங்களுக்கு நேரடியாக பொருந்தக்கூடிய அளவு நீங்கள் வரிசைப்படுத்தப்பட்ட அவுட்புட் பெறும் வரை இதுபோன்ற பல ரன்களைச் செய்யுங்கள் எனவே மெர்ஜ் சாட் என்பது எக்ஸ்டனல் சாட் ஆகும் மேலும் டேட்டாபேஸ் அதை எப்போதும் பயன்படுத்தும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மற்றும் செயல்திறன் மிக்கது அல்லது அதன் விலை பக்கங்களின் அடிப்படையில் ஆன மெமரி அளவைப் பொறுத்தது அது ஒரு முழுமையான ஒரு ரன் ஸ்ட்ராட்டஜிக்கு பொருந்தும் என்பதற்கான ஆன மெமரி எனவே இது எதுவாக இருந்தாலும் நான் விவரித்திருப்பது அல்காரிதத்தின் படிகளில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு வகை இங்கே ஒரு மெர்ஜ் எனவே நீங்கள் அந்த வழியாக சென்று நம்பலாம் அல்காரிதம் உண்மையில் என்ன செய்கிறது என்பதை உங்கள் டேட்டா மெமரியில் பொருந்துமா என்பதை கருத்தில் கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டு வழக்குகள் உள்ளன இல்லையெனில் அது உங்கள் மெமரியில் பொருந்தவில்லை என்றால் பல பாஸ்ஸஸ் தேவைப்படும் மற்றும் இவை பின்பற்றப்படும் அல்கோரித படிகள் நிச்சயமாக வரிசைப்படுத்துவதற்கு அடுத்தது அந்த சாட்டிங் பற்றி நாங்கள் அடிக்கடி பேசியுள்ளோம் ஜாயின் என்பது ரிலேஷநல் டேட்டாபேஸ் என்பதில் மிகவும் தேவையான செயலாகும் SQL விதிமுறைகள் படி எனவே ஒரு ஜாயின் செய்ய என்ன வேண்டும் என்று பார்ப்போம் முதலில் நாம் அதைப் பற்றி பேசுகிறோம் ஜாயின் பல வழிகளில் செய்யப்படுகிறது நெஸ்ட்டேட் லூப் ஜாயின் பிளாக் நெஸ்ட்டேட் லூப் ஜாயின் இண்டெக்ஸ்ட் நெஸ்ட்டேட் லூப் ஜாயின் மெர்ஜ் ஜாயின் ஹாஷ் ஜாயின் எனவே இவை ஜாயின் செய்வதற்கான வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி முதல் மூன்று ஸ்ட்ராட்டஜி உடைய அல்கோரிதம் இங்கு விவரிக்க பட்டுள்ளது எனவே நெஸ்ட்டேட் லூப் ஜாயின் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது மிகவும் எளிது எங்களுக்கு இரண்டு ரிலேஷன் உள்ளன இங்கே இரண்டு ரிலேஷன் r மற்றும் s உள்ளன எங்களுக்கு ஒரு நிபந்தனை Ɵ உள்ளது நாங்கள் ஒரு Ɵ ஜாயின் செய்கிறோம் அதனால் Ɵ ஜாயின் அடிப்படையில் இந்த ரிலேஷநல் அல்ஜிபிரா என்பதில் நாம் என்ன செய்வது கார்ட்டீசியன் ப்ரோடக்டு மற்றும் பின்னர் கார்ட்டீசியன் ப்ரோடக்டு என்பதில் Ɵ இந்த கண்டிஷனை சரிபார்க்க வேண்டும் எனவே அடிப்படை கார்ட்டீசியன் ப்ரோடுடக்டு என்பது r இன் அனைத்து ரெக்கார்டுகளும் s உடன் பொருந்த வேண்டும் எனவே இயற்கையாகவே நாம் இவற்றை ஒரு நெஸ்ட்டேட் லூப் பயன்படுத்தி செய்ய முடியும் ஒவ்வொரு டூப்பிளையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு டூப்பிள்கள் tr ts ஜோடியை எடுத்துக் கொள்ளுங்கள் அவை நிபந்தனை Ɵ வை பூர்த்தி செய்ய வேண்டும் பின்னர் அதை அவுட்புட் செய்கிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் இங்கே r என்பது அவுட்டர் ரிலேஷன் என்றும் s என்பது இன்னர் ரிலேஷன் என்றும் சொல்கிறோம் எனவே இயற்கையாகவே நீங்கள் ஒவ்வொரு ஜோடியையும் ஆராய வேண்டும் என்பதால் இது செய்ய மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் செலவு மிகவும் அதிகமாக இருக்கலாம் எனவே சாத்தியமான செலவு என்ன என்பதை நாம் பார்த்தால் nr என்பது ரிலேஷன் r என்பதில் உள்ள ரெக்கார்ட் எண்ணிக்கை என்றால் மற்றும் br என்பது ஒவ்வொரு ரெக்கார்டிற்கும் அவை இருக்கும் பிளாக்குகளின் எண்ணிக்கை நீங்கள் ஒவ்வொரு ரிலேஷனையும் ஒவ்வொரு பிளாக்குகளையும் உண்மையில் அக்சஸ் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ரிலேஷனில் உள்ள அனைத்து டிப்யூல்களையும் உண்மையில் அக்சஸ் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இதைப் பெறுகிறீர்கள் ரிலேஷன் r என்பதில் உள்ள அனைத்து ப்ளாக்ஸ்களையும் அக்சஸ் செய்து எனவே இது உங்களுக்குத் தேவைப்படும் மற்றும் இயற்கையாகவே உங்களுக்குத் தேவைப்படும் ப்ளாக் டிரான்ஸ்பர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சீக் செய்ய வேண்டும் மற்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதால் பல சீக் தேவைப்படும் அதற்காகத் தேடுங்கள் எனவே மிகவும் பொதுவான ஒரு அப்டிமைசேஷன் நீங்கள் செய்ய முடியும் என்ன என்றால் சிறிய ரிலேஷன் முற்றிலும் மெமரி உடன் பொருந்தக்கூடும் பிறகு இதை நீங்கள் மீண்டும் செய்ய தேவையில்லை அதற்காக இரு ரிலேஷல்ன்களையும் படியுங்கள் எனவே அது பொருந்தினால் செலவு கணிசமாக br b1 டிரான்ஸ்பர்களுக்கு குறையும் ஏனென்றால் சிறிய ஒன்று ஏற்கனவே பொருத்தமாக இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு ரிலேஷனை அக்சஸ் செய்ய வேண்டும் ஒருமுறை நீங்கள் சிறிய ரிலேஷனை படித்து அதை மெமரியில் வைக்க வேண்டும் பின்னர் நீங்கள் மற்ற ரிலேஷனை ஒன்றன் பின் ஒன்றாகப் படிக்க வேண்டும் எனவே br ப்ளாக்ஸ் மற்றும் நீங்கள் அதை வாசிக்க இரண்டு முறை சீக் செய்ய வேண்டும் ஒன்று s என்பதை படிக்க 2 சீக் எனவே இங்கு ஒரு எளிய உதாரணம் உள்ளது மாணவர் உடைய ஜாயின் ஆபரேஷன் செய்வதற்கு மாணவர்களிடம் 5000 ரெக்கார்டுகள் உள்ளன என்று கொள்வோம் மேலும் அவை 100 ப்ளாக்குகளுக்கு பரவியுள்ளது 10000 ரெக்கார்டுகள் 400 ப்ளாக்குகளுக்கு பரவியுள்ளது என்று சொல்லலாம் மேலே உள்ள சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் அதைக் கண்டுபிடிப்பீர்கள் மாணவர் என்பது உங்களிடம் உள்ள அவுட்டர் ரிலேஷன் பல ப்ளாக்ஸ் டிரான்ஸ்பர் மற்றும் பல சீக் உள்ளது அதேசமயம் அவுட்டர் ரிலேஷன் இருந்தால் உங்களிடம் பல ப்ளாக்ஸ் டிரான்ஸ்பர் மற்றும் பல சீக் உள்ளது எனவே நீங்கள் மாணவரை அவுட்டர் ரிலேஷன் ஆக மாற்றினால் இங்கே பார்க்க முடியும் அதிக எண்ணிக்கையிலான ப்ளாக்ஸ் டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் குறைந்த எண்ணிக்கையிலான சீக் செயல்களைச் செய்ய வேண்டியது இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அவுட்டர் ரிலேஷன் பயன்படுத்துவது குறைவான ப்ளாக் டிரான்ஸ்பர்களை கொண்டுள்ளது ஆனால் அதிக எண்ணிக்கையிலான சீக் பொதுவாக ப்ளாக்ஸ் டிரான்ஸ்பரை விட குறைந்த விலையை கொண்டவை எனவே இந்த வகையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைத்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதை அவுட்டர் ரிலேஷன் ஆகவும் மாணவர் இன்னர் ரிலேஷன் ஆகவும் எடுக்கும் இதை நீங்கள் செம்மைப்படுத்தலாம் பிளாக் நெஸ்டிங் என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலம் செய்யும்போது நீங்கள் ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் ஒவ்வொரு டியூபில் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு பிளாக்கிற்கும் ஒரு ரிலேஷனை எடுத்து கொள்ளலாம் எனவே ஒவ்வொரு r ப்ளாக் ரிலேஷனை நீங்கள் பொருத்த முயற்சிக்கிறீர்கள் உங்களுடன் ஒவ்வொரு s ப்ளாக் ரிலேஷனுடன் இணைக்க முயற்சிக்கிறீர்கள் ப்ளாக் br என்பதிலிருந்து நீங்கள் ஒரு டியூபிலை எடுத்துக்கொள்கிறீர்கள் bs க்குள் நீங்கள் ts ஒரு டியூபிலை எடுத்துக்கொள்கிறீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்தீர்களோ ஆனால் அதை விட இயற்கையாகவே நீங்கள் ஒரு சிறந்த செயல்திறனைப் பெறுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது பிளாக்குகளை வாசிப்பதின் அடிப்படையில் மேம்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு டியூபிலையும் உங்களுக்கு தேவையான போது ஒவ்வொரு முறை படிக்கவில்லை எனவே எளிய அல்ஜிப்ரா நீங்கள் அறிந்த இதற்கு நான் செல்ல மாட்டேன் உங்களிடம் M M பிளாக் அளவு மெமரி இருந்தால் உங்கள் செலவு கணிசமாக குறையும் ஆனால் M அளவு பெரியதாக ஆகும் போது உங்கள் செலவு இந்த M காரணி அளவுக்கு குறையும் எனவே பிளாக் நெஸ்ட்டேட் லூப் ஜாயின் பொதுவாக மிகவும் திறமையாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி திறமையாக பயன்படுத்தப்படும் உங்களுடைய ஜாயின் ஆன ஒரு இக்யூஜாயின் அல்லது நாச்சுரல் ஜாயின் என்பது நாம் அடிக்கடி இயற்கையாகவே இதை செய்ய வேண்டியிருப்பதைக் கண்டோம் எனவே இந்த இரண்டு ரிலேஷன் இடையில் இரண்டு பண்புக்கூறுகள் உள்ளன அவை அந்த ஜாயின் செய்யப்படும் போது பொருந்தக்கூடிய மதிப்புகளை தக்கவைக்கப்படுகின்றன மற்றும் பொருந்தாத மதிப்புகளை தக்கவைக்கப்படவில்லை எனவே இன்னர் ரிலேஷன் என்பதற்கு ஒரு இன்டெக்ஸ் உள்ளது என்று இப்போது நாம் கருதினால் ஒவ்வொரு நேரமும் அவுட்டர் ரிலேஷன் வழியாக இன்னர் ரிலேஷனை அக்சஸ் செய்யும் போது மிகவும் திறமை ஆனதாக இருக்கும் ஏனென்றால் அவுட்டர் ரிலேஷனில் உள்ள ஒவ்வொரு டூப்பிளுக்கும் நெஸ்டில் காண்பதற்கு ஒரு இண்டெக்ஸ் இருப்பதால் அவை நிபந்தனைகளை மிகவும் திறமையாக பூர்த்தி செய்யும் ஏனென்றால் அதற்கு இண்டெக்ஸ் உள்ளது எனவே அவைகள்அவற்றில் இடம் பெற்றிருந்தால் எளிமையாக இந்த வழியாக கண்டறிய முடியும் கண்சிக்யூட்விட்டி அடிப்படையில் எனவே அந்த விஷயத்தில் காஸ்ட் என்பது மிகவும் எளிமையாக br இன் காஸ்ட் ஆக மாறும் அது ஒரு அவுட்டர் ரிலேஷன் அவுட்டர் ரிலேஷனில் உள்ள ப்ளாக்கின் எண்ணிக்கை மற்றும் சீக் மற்றும் டிரான்ஸ்பர் காஸ்ட் மற்றும் ரெக்கார்ட் நேரங்களின் எண்ணிக்கை ஒரு ஜாயின் கண்டிஷன் என்பதன் சிங்கிள் செலக்ஷன் கண்டிஷனின் மதிப்பிடப்பட்ட செலவு எனவே நாம் பெரும்பாலும் நெஸ்ட்டேட் லூப் ஜாயின் பயன்படுத்துகிறோம் எப்போதெல்லாம் இக்வல் அல்லது நாச்சுரல் ஜாயின் செய்யும் போது எனவே இங்கே அதே மாணவர்களுடன் ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது எனவே இது காட்டுகிறது பிளாக் நெஸ்டட் ஜாயின் செலவு என்பது அதன் மீது வேலை செய்யும்போது பல 40100 பிளாக் ட்ரான்ஸ்பெர் மற்றும் 200 சீக் ஆகியவை உள்ளன அதேசமயம் நீங்கள் ஒன்றில் இண்டெக்ஸ் செய்தால் சிறிய ரிலேஷன் இன்னர் ரிலேஷன் என்பதில் ஒரு இண்டெக்ஸ் கொண்டுள்ளது என்று கருதி உங்களிடம் 25000 பிளாக் ட்ரான்ஸ்பெர் மற்றும் 200 சீக் உள்ளது எனவே இது இயற்கையாகவே மிகவும் திறமையான வழியாக மாறும் ஜாயினை செயல்படுத்துகிறது எனவே மற்ற பல ஸ்ட்ராட்டஜி உள்ளன குறிப்பாக ஹேஷிங் அடிப்படையிலான ஸ்ட்ராட்டஜி நாம் இங்கு விவாதிக்காத மெர்ஜிங் அடிப்படையிலான ஸ்ட்ராட்டஜி ஆனால் அவை வேறுபட்ட பல ஸ்ட்ராட்டஜி மேலும் அவை ஜாயினை திறமையான முறையில் செய்கின்றன பெரும்பாலும் தேவைப்படும் பிற ஜோடி ஆன ஆபரேஷன்கள் டூப்ளிகேட் எலிமினேஷன் ஏனென்றால் நமக்கு தெரியும் அவை டூப்ளிகேட் ரெக்கார்டஸ் என்று மேலும் அவற்றை வைத்திருக்க முடியாது என்பதை அறிவீர்கள் டூப்ளிகேட் என்பது என்ன என்றால் ரெக்கார்டஸ் ஆனது முதன்மையான பீல்டு உடன் பொருந்தக்கூடியது மற்றும் டூப்ளிகேட் பெரும்பாலும் முடிவின் அடிப்படையில் நடக்கும் அவை நடக்கும் நீங்கள் ப்ரொஜெக்ஷன் செய்யும் போது அஃகரிகெஷன் செட் ஆபரேஷன் அவுட்டர் ஜாயின் ஆகியவற்றை நாம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் பல எனவே முதல் 3 றை விரைவாக வெளியேற்றுவோம் எனவே இயற்கையாகவே டூப்ளிகேட் சாட் செய்வதன் மூலம் மிக எளிதாக அகற்றப்படலாம் அவை செய்யப்படலாம் ஹேஷிங் hashing மூலமாகவும் ஏனென்றால் நாங்கள் சாட் செய்தால் அவைகள் ஒரு பக்கமாக வரும் சாட்க்குப் பிறகு மேலும் அவை தொடர்ச்சியாக வரும் நாம் ஹாஷ் செய்தால் மேலும் நாம் அவற்றை அவசியம் அதே மதிப்புக்கு ஹாஷ் செய்யும் போது அவை எளிமை ஆனதாக அவை ஒரே மாதிரியானவையா இல்லையா என்பதைச் சரிபார்க்க உதவும் நாம் எப்போதெல்லாம் ஒவ்வொரு டூப்பிலையும் ப்ரொஜெக்ட் செய்யும் போது செய்யும்போது பின்னர் நீங்கள் ஒரு டூப்ளிகேட் எலிமினேஷன் செய்யலாம் இறுதி முடிவைப் பெறுவதற்காக எலிமினேஷன் நீங்கள் என்ன செய்தாலும் அது இது ஒரு அக்ரிகேஷன் குரூப் வகை எனவே அக்ரிகேஷன் நிச்சயமாக திறமையாக செய்யப்படும் நீங்கள் மீண்டும் சார்டிங் செய்திருந்தால் ஏனென்றால் நீங்கள் எதையாவது எதன் அடிப்படையில் ஆவது தொகுக்கிறீர்கள் என்றால் அந்த எலிமெண்ட்களை elements நீங்கள் சார்டிங் செய்திருந்தால் அவை ஒன்றாக வரும் அல்லது நீங்கள் அவற்றை ஹேஷிங் செய்தால் அவையும் ஒன்றாக வரும் எனவே நீங்கள் அதை எளிதாக கணக்கிட முடியும் இதற்கு பதிலாக நீங்கள் இவ்வாறு செய்ய முடியுமென்றால் உதாரணமாக நீங்கள் கவுண்ட் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் இது போன்ற அசோசியேட்டிவ் ஆப்ரேஷன் வகைகளின் மூலம் எனவே நீங்கள் அதன் பகுதிகள்மீது செய்ய முடியும் அதாவது நீங்கள் வரிசைப்படுத்தப்பட்ட முறையில் செய்கிறீர்கள் இந்த ஹாஷ் வரிசையில் இந்த 10 ரெக்கார்ட்களின் கூட்டுத்தொகையைச் செய்தால் பின்னர் உங்களுக்கு உண்மையில் இந்த 10 ரெக்கார்ட்கள் தேவையில்லை அடுத்த 10 ரெக்கார்ட்களுக்கான கூட்டுத்தொகையை செய்யுங்கள் எனவே இந்த முறையில் அஃகிரிகேஷன் திறமையாக செயல்படுத்த முடியும் எனவே சராசரி தொகை மற்றும் அவற்றின் கூட்டுத் தொகையை செய்ய முடியும் அதை வைத்து கூட்டுத் தொகையை எண்ணலாம் மற்றும் வகுக்கலாம் முடிவில் எனவே இந்த மாட்யூலில் நாம் என்ன பார்த்தோம் என்பதை மிகச் சுருக்கமாகக் கொடுத்துள்ளோம் கொர்ரி பிராஸஸிங் செய்வதற்கான படிகள் மற்றும் அளவீடுகள் என்ன மற்றும் கொர்ரி காஸ்ட வரையறுக்கும் நடவடிக்கைகள் என்ன பொதுவாக நாம் செலெக்ஷன் சார்ட்டிங் ஜாயின் மற்றும் அஃகிரிகேஷன் ஆபரேஷன் ஆகியவற்றில் உள்ள சில எளிய வழிமுறைகளைப் பற்றி பேசினோம் அடுத்த மாட்யூலில் கொர்ரி பிராஸஸிங் என்பதில் அடிப்படை ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுவோம்